வருக இன்று நாம் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் மற்றும் டிஜிட்டல் தகவல்களுக்கான மிக முக்கியமான மற்றும் பொருத்தமான தலைப்பு தொடர்பான எதிக்ஸ் சிக்கல்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் காலத்தின் வருகையைப் போலவே கம்ப்யூட்டர்கள் அதிகமாகப் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் தொழில்நுட்பம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் பார்சலாகவும் மாறியுள்ளது மற்றும் டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதைக் காணும் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் சாப்ட்வேரைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் அது தொடர்பான எதிக்ஸ் சிக்கல்கள் என்ன பொறியாளர்கள் அதை எவ்வாறு அறிந்திருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துவார்கள் என்பது இன்றைய விவாதத்தின் ஒத்த கட்டமைப்பாகும் எனவே இன்றைய விவாதத்தின் தொகுதியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் அதாவது கம்ப்யூட்டர் எதிக்ஸ்களின் தோற்றம் கம்ப்யூட்டர் எதிக்ஸ்களில் உள்ள சிக்கல்கள் அதிகார உறவுகள் வேலை நீக்கம் வாடிக்கையாளர் உறவுகள் சார்புடைய சாப்ட்வேர்கள் இராணுவ ஆயுதங்கள் சொத்துச் சிக்கல்களான மோசடி மற்றும் தரவு மற்றும் சாப்ட்வேர் சிக்கல்கள் தகாத அணுகல் போன்ற தனியுரிமைச் சிக்கல்கள் டேட்டா பேங்க் பிழைகள் மற்றும் ஹேக்கர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் தோல்விகள் மற்றும் சுகாதார நிலைமைகள் போன்ற தொழில்முறை சிக்கல்கள் எனவே கம்ப்யூட்டர் துறையில் எதிக்ஸ்கள் ஏன் பொருத்தமானவை அல்லது கம்ப்யூட்டர்கள் மற்றும் எதிக்ஸ்கள் ஆகிய இரண்டு துறைகளும் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன என்ற விவாதத்துடன் முதலில் தொடங்குவோம் எனவே கம்ப்யூட்டர்கள் இன்று நமது சமூகத்தில் மிக முக்கிய இடத்தையும் முக்கிய இடத்தையும் ஆக்கிரமித்திருப்பது போல் நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே அவைகள் நமது சமூகத்தின் தொழில்நுட்ப முதுகெலும்பாக கருதப்படுகிறார்கள் கம்ப்யூட்டர்களின் பயன்பாடு இல்லாத எந்தத் துறையையும் தொழில் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்டதாகவோ இன்று நாம் சிந்திக்க முடியாது எனவே அது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் பார்சல் ஆகவும் மாறிவிட்டது என நான் சொல்லிக்கொண்டு இருந்தேன் மேலும் இது ஒரு வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்துடனும் நுணுக்கமாக தொடர்புடையது எனவே கம்ப்யூட்டர்களின் இந்த அதிகரித்து வரும் பயன்பாட்டினால் 2 தரப்பினரிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டால் எது சரி எது தவறு என்ன செய்ய வேண்டும் சில இக்கட்டான சந்தர்ப்பங்களில் என்ன செய்யக்கூடாது செய்யக் கூடாது என்பதை எவ்வாறு தீர்ப்பது போன்றவற்றில் கம்ப்யூட்டர் எதிக்ஸ்களின் புதிய பகுதி உருவாகியுள்ளது இது கம்ப்யூட்டர் எதிக்ஸ்கள் கவனம் செலுத்தும் ஒரு பகுதி எனவே இந்த எதிக்ஸ்கள் முக்கியமாக தொடர்புடையது அல்லது கம்ப்யூட்டர் பொறியாளர்கள் வடிவமைப்பாளர்கள் புரோகிராமர்கள் கம்ப்யூட்டர் ஆய்வாளர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் போன்ற புதிய நிபுணர்களின் குழுக்களுக்கு இது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொருவருக்கும் அவரவர் நிபுணத்துவத் துறை இருப்பதால் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதைக் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அவர்கள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அந்த நிறுவனத்திற்கு ஒரு பணியாளராக ஒரு தொழில்முறை பொறுப்பையும் பொறுப்பையும் அளிக்கிறது எனவே உறவுகளின் இணையம் மற்றும் எதிக்ஸ் சிக்கல்கள் போன்ற கிராப்ஸ் வேறுபட்டவை எனவே இந்த விவாத களம் அதனுடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே கம்ப்யூட்டர் எதிக்ஸ்களில் முக்கியமான சிக்கல்கள் என்னவாக இருக்கும் நாம் சொன்னது போல் அது அதிகார உறவுகளாக இருக்கலாம் சொத்துப் பிரச்சினைகளாக இருக்கலாம் தனியுரிமைச் சிக்கல்களாக இருக்கலாம் மற்றும் தொழில் சார்ந்த பிரச்சினைகளாக இருக்கலாம் இவை ஒவ்வொன்றையும் நாம் கவனிப்போம் அதிகார உறவுகளில் தொடங்கி கம்ப்யூட்டர்கள் குவியல் குவியலாக தரவுகளை எளிதில் கையாள்வதற்கான மிகப்பெரிய அதிகாரத்தை நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளன மேலும் பல வேலைகளை திறம்பட செய்யும் திறனையும் வழங்கியுள்ளது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே நாம் புரிந்துகொள்வதால் இது நிறுவனத்திற்கு நிறைய அதிகாரத்தை அளிக்கிறது எனவே இது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் முதலில் நினைவில் வைத்துக் கொண்டால் பல சமூக விமர்சகர்கள் நினைத்ததைப் போல ஒரு சில கைகளில் மட்டுமே அதிகாரம் குவிவதற்கு வழிவகுக்கும் என்று பலர் நினைத்தார்கள் தெரிந்தவர்களும் கம்ப்யூட்டர் அறிவு உள்ளவர்களும் பயன்படுத்தக்கூடியவர்களும் தெரியாதவர்களும் அதிகாரம் குறைந்தவர்களாக இருப்பார்கள் எனவே இது ஒரு அதிகார குவிப்பு பிரச்சினையாக இருந்தது மற்றொரு விஷயம் என்னவென்றால் கம்ப்யூட்டர்களின் போர்ட்டபிலிட்டி அதிகரிப்புடன் அவை பல இடங்களில் பயன்படுத்தப்படலாம் அவற்றை எங்கும் எடுத்துச் செல்லலாம் மற்றும் எந்த சாதனத்தையும் மற்ற சாதனத்துடன் இணைக்கலாம் மற்றும் நிறைய எதிக்ஸ்ச் சிக்கல்கள் பொறுப்புகள் போன்றவற்றிற்கு அது வழிவகுக்கிறது இவற்றைக் கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு ஏனெனில் மக்கள் தனக்கு மட்டும் அல்ல மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளில் அதிகப் பொறுப்புணர்வுடன் இருக்கவும் அது என்ன என்பதைப் புரிந்துகொள்ளவும் சாதனங்களை பொறுப்பாகப் பயன்படுத்துவதோடு தொடர்புடையதாக இருக்கலாம் ஒரு பொறுப்பான பயன்பாடு என்று பொருள் எனவே கம்ப்யூட்டர் எதிக்ஸ்களின் களத்தின் கீழ் வரும் கவனம் செலுத்தும் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று மற்றும் இதில் கவனம் செலுத்தும் மிக முக்கியமான பகுதி வேலை நீக்கம் ஆகும் ஆதலால் சமூக விமர்சகர்கள் கம்ப்யூட்டர்களின் அறிமுகம் குறித்து அதிக அக்கறை கொண்டிருந்தனர் எனவே கம்ப்யூட்டர்கள் பல வேலைகளை செய்ய முடியும் என்பது ஒரு உண்மை நீங்கள் மிகவும் எளிதாகவும் குறைந்த நேரத்திற்குள் அதிக செயல்திறனுடனும் விரும்புகிறீர்கள் அதனால் சில வேலைகளை நீக்குவதற்கும் இரண்டு மூன்று வேலைகளை ஒன்றாக இணைப்பதற்கும் சிலரை வேலையில் இருந்து நீக்குவதற்கும் வழிவகுத்தது எனவே இது ஒரு எதிக்ஸ்க் கேள்விக்கு இட்டுச் செல்கிறது எனவே இவர்களுக்கு வேலை செய்யும் உரிமையை எப்படி உறுதிப்படுத்துவது அவர்களுக்குப் பயிற்சி அளிக்க வேண்டிய பொறுப்பு என்ன எனவே அவர்கள் வேறொரு வகையான வேலைக்காக மறுஅளவிடப்பட்டது என்று அர்த்தப்படுத்த முடியுமா இது மிகவும் பொருத்தமானது மற்றும் முழுமையானதாக மாறாத வேலை எனவே சில சமயங்களில் மக்கள் முழுமையடைந்துவிட்டதைப் போல நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த நபருக்கு பயிற்சி அளிக்க முடிந்தால் அந்த நபரை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் அவரை மற்றொரு வேலைக்கு பொருத்த முடியுமா எனவே இவை சமாளிக்க வேண்டிய சில எதிக்ஸ் சிக்கல்கள் கம்ப்யூட்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மனிதவள மறுசீரமைப்பு பற்றி நாம் பேசும்போது எனவே நீங்கள் ஒரு மிகப் பெரிய நிறுவனத்தில் இருந்தால் பணி நியமனங்களை மறுசீரமைப்பது பணிச்சுமைகளை சரிசெய்வது அல்லது பிற பணிகளை மக்களுக்கு ஒதுக்குவது போன்ற சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாம் அதை நினைக்கலாம் ஆனால் சிறிய நிறுவனங்களில் அத்தகைய வாய்ப்புகள் இல்லை எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த வழியில் மனித செலவின் தார்மீகக் கருத்தில் கம்ப்யூட்டர்களின் தோற்றத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே கம்ப்யூட்டர்களை கடுமையாக அறிமுகப்படுத்தி அவை தேவையற்ற முழுமையானவை மற்றும் அது தொடர்பான விலை என்ன என்பது போன்ற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த முடியுமா எனவே ஒரு நபர் வேலை இழப்பால் பாதிக்கப்படலாம் அவருடைய குடும்பம் பாதிக்கப்படலாம் எனவே நாம் இதைப் புரிந்துகொண்டு அந்த நபருக்கு சிறந்த வாய்ப்பைக் கண்டுபிடிப்பதில் சமநிலைப்படுத்த வேண்டும் அந்த நபர் செய்யும் வேலைக்கு உண்மையிலேயே ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்பட்டால் அந்த நபரை மீண்டும் பயிற்சி செய்ய முடியும் எனவே அந்த நபர் மிகவும் திறமையானவராக மாறுவது புதிய வேலைப் பாத்திரத்திற்கான திறனை மேலும் மேம்படுத்துகிறது எனவே இவை பராமரிக்கப்பட வேண்டிய பரிசீலனைகள் மற்றொரு முக்கியமான விஷயம் வாடிக்கையாளர் உறவுகள் எனவே வணிகங்களைப் பயன்படுத்தும் நிறுவனங்கள் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான சேவைகளைப் பயன்படுத்துபவர்கள் அவர்களின் பொதுப் பொறுப்பு நிலை என்ன என்பதை நாம் புரிந்துகொள்வதால் இது நடக்கிறது எனவே பல சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்பது நுகர்வோரின் தனிப்பட்ட மற்றும் நிதி விவரங்கள் பொதுவாக இந்த நிறுவனங்களால் எடுக்கப்பட்டு பதிவுகளாகப் பராமரிக்கப்படுகின்றன எனவே யாரும் விவரங்களை மிகவும் எதிக்ஸ் அற்ற முறையில் பயன்படுத்துவதில்லை என்பதை உறுதிப்படுத்துவது நிறுவனத்தின் பொறுப்பாகும் எனவே நுகர்வோரின் முன் அறிவு இல்லாமல் மற்ற நிறுவனங்களுடன் தங்கள் வணிகங்களுக்காக இது பகிரப்படுவதில்லை ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இது செய்யப்படுகிறது எனவே நுகர்வோரின் தனியுரிமையை ஆக்கிரமிக்கும் ஒரு நிறுவனம் எனது தனிப்பட்ட மற்றும் நிதி விவரங்களை எடுத்திருக்கலாம் இது ஒரு தரவைப் பகிர்ந்து கொள்ளும் மற்றொரு நிறுவனத்துடன் புரிந்துணர்வை ஏற்படுத்துகிறது பின்னர் அந்த நிறுவனம் விளம்பரப் பிரச்சாரத்தைத் தொடங்குகிறது தொலைபேசி அழைப்பு அல்லது அவர்களின் சேவைகளை அணுகுவதற்கான விளம்பரங்கள் போன்றவற்றை உங்களுக்கு அனுப்புகிறது இது சில நேரங்களில் நுகர்வோருக்கு எரிச்சலூட்டும் எனவே நுகர்வோருக்குத் தெரியாமல் இதைச் செய்ய முடியுமா எனவே அவர்களின் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர்களின் தரவை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் கூறியுள்ளோம் ஆனால் நிறுவனங்கள் தங்கள் தரவை நுகர்வோருக்கு தெரிவிக்காமல் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்பது ஒரு எதிக்ஸ் கேள்வி எனவே வேறு சில சிக்கல்கள் உள்ளன சிலருக்கு இது போன்ற சிறிய சிக்கல்கள் இருக்கலாம் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட பில் வழங்கும் மளிகைக் கடையில் பொருட்களைக் காண்பிக்க குறியீடுகளைப் பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் நுகர்வோர் அவர்கள் என்னென்ன பொருட்களை வாங்கினார்கள் மற்றும் அவர்கள் எதற்காக செலுத்துகிறார்கள் என்பதைக் காட்ட முடியாது எனவே இந்த உதாரணம் ஒரு நாளுக்கு நாள் உள்ள சிறிய உதாரணம் ஆக இருக்கலாம் ஆனால் நுகர்வோர் பார்வையில் இருந்து வணிகங்களில் இருந்து அவர்கள் உண்மையில் என்ன விரும்புகிறார்கள் கம்ப்யூட்டர்கள் போன்றவற்றை தங்கள் செயல்பாட்டிற்கு பயன்படுத்துபவர்கள் மற்றும் இந்த நிறுவனங்களிடம் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கும் பொறுப்பு என்ன பார்க்க வேண்டும் சில மிகப் பெரிய ஆழமான சிக்கல்கள் இருக்கலாம் சில மிகச் சிறிய சிறிய சிக்கல்களாக இருக்கலாம் ஆனால் இது எதிர்பார்ப்புகளின் சார்பு சாப்ட்வேர் ஆக இருக்கலாம் எனவே ப்ரொக்ராம்ஸ்களை இயக்குவதற்குப் பயன்படுத்தப்படும் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் ஆனது நடுநிலையாக இருக்க வேண்டும் அது ஒரு சார்புடையதாக இருக்கக்கூடாது அவை பக்கச்சார்பான முடிவுகளைப் பெற உருவாக்கப்படக்கூடாது எனவே இது பக்கச்சார்பற்ற முடிவுகளைப் பெறுவதற்காக உருவாக்கப்பட வேண்டும் டெவலப்பர் எதைப் பெற விரும்புகிறாரோ அதை அல்ல எனவே திட்டங்களுக்கான சாத்தியக்கூறுகளை சரிபார்க்க சாப்ட்வேர்களை வடிவமைக்கும் பொறியாளர்களுக்கு இது மிகவும் பொருத்தமானது எனவே தாங்கள் வடிவமைக்கும் சாப்ட்வேர் ஆனது ஒரு திசையில் மட்டுமே முடிவுகளை நோக்கிச் சார்புடையதாக இருக்கக் கூடாது என அவர்கள் அதை மிகவும் உறுதி செய்ய வேண்டும் பங்கு வர்த்தகம் என்பது பங்குச் சந்தையில் உள்ள பங்குகளின் எதிர்காலம் மற்றும் விருப்பங்களின் கம்ப்யூட்டர் வர்த்தகத்தின் ஒரு தானியங்கி கையாகும் எனவே இது மிகவும் உணர்திறன் வாய்ந்த அதாவது நிறுவனத்தில் உள்ள அதிகாரக் கட்டுப்பாட்டாளர்களுக்கு என்ன உத்தரவாதங்கள் உள்ளன என்ற பிரச்சினையைப் போன்றது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் சாப்ட்வேரை இயக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அல்காரிதம்களின் மீது கட்டுப்பாட்டைக் கொண்டவர்கள் அவற்றைக் கையாளும் அதிகாரத்தைப் பயன்படுத்துவதில்லை சந்தைகள் மற்றும் அவர்களின் நலன்களை மனதில் வைத்து செயல்முறைகளின் வருங்கால விற்பனை மற்றும் வாங்குதல்களை கட்டுப்படுத்துகிறது எனவே நாம் இங்கு விவாதிப்பது பங்குகளுக்கான கம்ப்யூட்டர் வழிமுறைகளை உருவாக்கும் நபர்களின் நலன்களின் முரண்பாடு ஆனால் அவர்கள் வழிமுறையை அறிந்திருப்பதாலும் அது அவர்களின் தனிப்பட்ட ஆர்வத்தின் முரண்பாடாக இருக்கலாம் என்பதாலும் அவர்கள் சந்தையை கையாள்வதில் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கிறார்கள் மற்றும் வருங்கால விற்பனை மற்றும் கொள்முதல் செயல்முறைகளை கட்டுப்படுத்துகிறார்கள் எனவே இவை கான்பிளிக்ட் ஆப் இண்டெரெஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் சுய ஒழுக்கத்தின் அளவு என்ன நீங்கள் அதைச் செய்வீர்களா இல்லையா என்பதை மீண்டும் கூறலாம் ஆனால் அந்த உறுதியை யார் கொடுக்கப் போகிறார்கள் அப்படியானால் யார் நம்பகமானவர் அந்த நபரிடம் இருக்க வேண்டிய குணங்கள் என்ன என்பதை எப்படி நம்புவது எனவே நாம் அந்த நபரை நம்பலாம் எனவே இது மீண்டும் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் மட்டுமல்ல இந்த முக்கியமான வழிமுறைகளைக் கையாளும் நபரின் நல்லொழுக்க இயல்பு பற்றிய கேள்வியாக மாறும் எனவே நீங்கள் இங்கே எதிக்ஸ்களைப் பற்றி பேசும்போது அந்த நபரின் தனிப்பட்ட மதிப்புகள் மற்றும் கடமையான தன்மை பற்றி நாம் அதிகம் பேசுகிறோம் இது பெரிய சமூகத்திற்கும் மற்றவர்களுக்கும் அவர்களின் கடமைகளின் முக்கியத்துவத்தை உணர வைக்கிறது இராணுவ ஆயுதங்கள் என்பது கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு முக்கியமான பகுதி பாதுகாப்பு சாப்ட்வேரின் பல நாடுகள் இன்று புதிய வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மூலம் குறிவைத்து சுடக்கூடிய தன்னாட்சி ஆயுதங்களை உருவாக்குவது போன்றது அப்படியானால் அதில் எந்த அளவு பர்ஃபெக்ஷன் தேவை அதற்கு யார் பொறுப்பு அதை புரிந்து கொள்ள எத்தனை சோதனைகள் செய்கிறீர்கள் அது முழு ஆதாரமா அது சரியாக வேலை செய்யுமா வளர்ச்சியில் நீங்கள் எடுக்கும் அக்கறை என்ன இந்த கம்ப்யூட்டர் உடன் பாதுகாப்பு கையாளப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் பாதுகாப்பு சாப்ட்வேர் இவை எனவே அவர்கள் சரியாக வேலை செய்தாலும் அது ஆபத்தான உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது ஏனென்றால் ஒரு தவறான கட்டளை கற்பனைக்கு அப்பாற்பட்ட விலையுயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே ஒரு இடத்தில் ஒரு சிறிய அளவிலான அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய தீங்குகளின் அளவை நாம் உணர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எடுக்கப்பட்ட தகுந்த கவனிப்பு என்ன அதைக் கண்டுபிடிப்பதில் எந்த அளவு கவனம் செலுத்தப்படுகிறது அது சரியாக வேலை செய்கிறதா இல்லையா என்பதைக் கண்டறிய நாம் பரிசோதித்த மாற்றுகளின் ஆழம் என்ன எனவே தவறான பயன்பாடு என்னவாக இருக்கும் மற்றும் நாம் எடுக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதைக் கண்டறிய நமது தார்மீக கற்பனையை எந்த அளவிற்கு விரிவுபடுத்தியுள்ளோம் எனவே தவறு எதுவும் நடக்கப் போவதில்லை ஏனென்றால் அர்த்தத்தில் 1 தவறான கட்டளை உண்மையில் மிகவும் விலை உயர்ந்தது என்பதை மீண்டும் புரிந்துகொள்கிறோம் எனவே இவை முக்கியமானவை ஏனென்றால் அது அதிகாரத்தைக் குறிக்கிறது எனவே இந்த கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட அணு ஆயுதங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடுகள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்தலாம் மேலும் அவை பயன்படுத்தப்படாத தேவையை பூர்த்தி செய்கின்றன எனவே ஒரு தவறான கட்டளை நடந்தால் அல்லது இதன் முக்கியத்துவம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது எனவே அதன் சரியான செயல்பாட்டை நாம் சரியாக சரிபார்க்க வேண்டும் நீங்கள் ப்ரோபெர்டி ஐப் பற்றிப் பேசும்போது கம்ப்யூட்டர் குற்றத்தின் மிகவும் பரவலாகப் பேசப்படும் ஒரு பகுதி ப்ரோபெர்டி தொடர்பானது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் அங்கு நாம் நிதி மோசடி மற்றும் பணம் அல்லது நிதி சொத்துக்களை திருடுவது பற்றி பேசுகிறோம் எனவே கம்ப்யூட்டர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தின் வருகையுடன் பல சந்தர்ப்பங்களில் நாம் கண்டறிவது ஒரு சில கிளிக்குகளில் மில்லியன் கணக்கான பணத்தை ஒரு கணக்கிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றலாம் மற்றொன்று நொடிகளில் திவால் நிலையை உருவாக்குகிறது எனவே அங்கு இருக்கும் சில அச்சுறுத்தல்கள் இவை நாம் மோசடி பற்றி பேசும்போது கம்ப்யூட்டர்கள் பல சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்டிருப்பதைப் போல நாம் காண்கிறோம் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட தொலைபேசி அமைப்பின் கீழ் உள்ள தொலைபேசி மாற்றி மூலம் மிரட்டி பணம் பறிக்க முயற்சிக்கலாம் எனவே சில நேரங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் தனிப்பட்ட தொலைபேசி எண்களைப் பெற அல்லது தீங்கிழைக்கும் செயல்களுக்கு அவற்றைப் பயன்படுத்த கம்ப்யூட்டர்களைப் பயன்படுத்துகின்றனர் எனவே மக்கள் தங்கள் அடையாளத்தை மறைத்து அவர்களின் நிதிகளை மோசடி செய்வதன் மூலம் மக்களை முட்டாளாக்குவதை தொழில்நுட்பம் மிகவும் எளிதாக்கியுள்ளது எனவே இவை முக்கியமான பகுதிகளாகும் இதில் உள்ள ஆபத்துகளின் அளவுகள் என்ன என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மேலும் யாரை நம்பலாம் மற்றும் நம்பகத்தன்மை என்ன என்பதைப் புரிந்துகொள்வது மற்றும் இறுதியில் சுய பொறுப்பு நம்மைப் புரிந்துகொள்வது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மற்றும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவே கம்ப்யூட்டர்களை மிகவும் தொந்தரவாக மாற்றும் இரண்டு காரணிகள் உள்ளன அவை அவற்றின் புத்திசாலித்தனமான பயன்பாட்டிற்கும் அவற்றின் வேகத்திற்கும் மிகவும் முக்கியமானது மற்றும் புவியியல் கவரேஜ் மிகப்பெரியது இது அதிக எண்ணிக்கையிலான மக்களை பாதிக்க அனுமதிக்கிறது எனவே திருடர்களைப் பிடிக்க அடிப்படை பரிவர்த்தனைகளைக் கண்டுபிடிப்பதில் சிரமம் எனவே ஒருவேளை அது தேசிய எல்லைகளைக் கடப்பதன் மூலம் கோடுகளைப் பயன்படுத்தி எல்லைகளைத் தாண்டியிருக்கலாம் பின்னர் சிக்கல்களுக்குள் வந்து மேலும் சிக்கலானதாகிறது எனவே இந்த விஷயத்தில் மீண்டும் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இதில் ஒரு புத்திசாலித்தனமான பயன்பாடு மட்டும் தேவைப்படுகிறது என்பது மட்டும் அல்ல ஆனால் அந்த கம்ப்யூட்டர்களின் பரந்த பயன்பாடானது கம்ப்யூட்டர்களின் புத்திசாலித்தனமான பயன்பாடு மற்றும் பொறுப்பான பயன்பாடு தேவைப்படுகிறது எனவே இது ஒரு வகையான சுய ஒழுக்கம் மற்றும் நமது பேராசை மீதான கட்டுப்பாடு எனவே நீங்கள் இதைப் பற்றி பேசும்போது இந்த குணாதிசயங்கள் மிகவும் முக்கியமானதாக மாறும் ஏனென்றால் இதுபோன்ற பரந்த பயன்பாட்டை நாம் புரிந்து கொண்டால் இது கண்டுபிடிக்க முடியாததாகிவிடும் திருடர்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது ஏனெனில் இது எல்லைகளை கடந்து பயன்படுத்தப்படுகிறது பின்னர் அதை சரிபார்க்க கடினமாக உள்ளது எனவே இது ஒரு இலவச விளையாட்டு மைதானம் நீங்கள் எதையும் செய்ய விரும்பினால் நீங்கள் எதையும் செய்யலாம் உங்களை யார் தடுக்கப் போகிறார்கள் நிச்சயமாக எனக்கு மனசாட்சி இருந்தால் நானே தடுக்கப் போகிறேன் அக்கறையுள்ள மனம் இருந்தால் அது நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமையைப் பற்றி நமக்கு உணர்த்துகிறது ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளுக்கு பொறுப்பேற்கவில்லை என்றால் இந்த தீங்கு சுழற்சி நிலவும் நான் இன்று ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கப் போகிறேன் என்றால் என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது அடுத்த நாள் மற்றவர் என்னை மிகவும் தந்திரமான முறையில் காயப்படுத்தப் போவதில்லை என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியாது நான் எப்படி ஏமாற்றப்பட்டேன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே இது நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையின் சுய கேள்வி சுய ஒழுக்கம் இவைதான் கம்ப்யூட்டர்களின் புத்திசாலித்தனமான பயன்பாட்டில் முக்கியமானவை எனவே பொதுவாக விவாதிக்கப்படும் சில வழக்குகள் கம்ப்யூட்டர் துஷ்பிரயோகம் மக்களின் கணக்குகளில் இருந்து நிதி மோசடி செய்வது அவர்களின் கடவுச்சொற்களை ஹேக் செய்தல் அல்லது அவர்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி ரகசிய தகவல்களை திருடுவது எனவே வேலையில் இருக்கும் ஊழியர்கள் முதல் ஊழியர்கள் அல்லாதவர்கள் முதல் முன்னாள் ஊழியர்கள் வரை ஏமாற்றுதல் வாடிக்கையாளர்களை ஏமாற்றுதல் ஒப்பந்தங்களை மீறுதல் அல்லது கம்ப்யூட்டர் விற்பனை போன்ற பல நிகழ்வுகளில் இது பதிவாகியுள்ளது எனவே இது தொடர்பாக மீண்டும் வழக்குகள் உள்ளன இந்த நாட்களில் மிகவும் பரவலாகிவிட்ட மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மின்னஞ்சல்களைப் பெறுவதும் சில விஷயங்களைப் பற்றிய அஞ்சல்களைப் பெறுவதும் ஆகும் இது நாம் அஞ்சல் பெறும்போது என்ன சிக்கல்களைப் பற்றி பார்க்க முயற்சிக்கும் எனவே சில சமயங்களில் அனாநமஸ் ஐடிகளிடமிருந்து மில்லியன் கணக்கான ரூபாய்களை வெகுமதிகளாக அறிவிக்கும் மின்னஞ்சல்கள் மற்றும் முக்கியமான தனிப்பட்ட மற்றும் தனிப்பட்ட மற்றும் நிதித் தகவல்களை வழங்குமாறு கேட்கும் செயலாக்கத்தின் ஒரு பகுதி உரிமைகோரலாக சில சமயங்களில் நாம் பெறுகிறோம் எனவே இந்த அஞ்சல்களைப் பற்றி நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் சில சமயங்களில் மக்கள் எங்கோ மாட்டிக் கொண்டது போலவும் எங்காவது சிக்கிக்கொண்டது போலவும் கேட்கலாம் மேலும் அவர்களுக்கு நிதி தேவைப்படுவது அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட வேண்டிய ஒரு வகையான உதவியாகும் மற்றும் இந்த வகையான அஞ்சல்கள் அனைத்தும் வருகின்றன ஆனால் இந்த வகையான அஞ்சல்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் தரவு மற்றும் சாப்ட்வேர் பற்றி பேசும் போது எனவே தரவு என்பது கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் உரையாடல்களில் சேமிக்கப்படும் தகவலைக் குறிக்கிறது இது ஒரு மின்னணு இயந்திரத்தை சில பணிகளைச் செய்ய இயக்கும் ப்ரோக்ராம்களைக் குறிக்கிறது குறிப்பாக சிக்கல்களைத் தீர்க்கிறது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக பெரிய அளவிலான தகவல்களைத் திருடி அவற்றை சிறிய சிப்புகள் அல்லது ஹார்ட் டிஸ்க் போன்ற சாதனங்களில் சேமிப்பது மக்களுக்கு எளிதாகிவிட்டது எனவே தகவல்களை டிகோட் செய்ய சாப்ட்வேர் மக்களுக்கு உதவுகிறது குறியீடுகளில் எழுதப்பட்டு தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக அவற்றைப் பயன்படுத்தவும் எனவே மீண்டும் கொடுக்கப்பட்ட திறன் மிகப்பெரியது கொடுக்கப்பட்டதைப் பயன்படுத்துவதற்கான அதிகாரம் மிகப்பெரியது மேலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக தவறாகப் பயன்படுத்தும் அதிகாரமும் மிகப்பெரியது அது நமக்கு நாமே தேர்ந்தெடுக்கும் பாதையாகும் எனவே பெரிய தரவுகளை சேமிப்பதும் மீட்டெடுப்பதும் மிகவும் எளிதாகிவிட்டதால் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக மற்றவர்களின் தனிப்பட்ட தகவல்களை மக்கள் அணுகுவது எளிதாகிறது எனவே மற்ற கம்ப்யூட்டர்களுக்கு தரவை எளிதாகக் கிடைக்கச் செய்வதன் மூலம் மக்கள் தங்கள் தனியுரிமையைப் பாதுகாப்பது மிகவும் கடினமாகிவிட்டது நாம் ஏன் சில தனியுரிமையைப் பேண வேண்டும் அந்தத் தகவலை ஏன் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது போன்ற உண்மையைப் பற்றி நாம் விவாதிக்கலாம் எனவே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்ன என்பது போன்ற விவாதத்தின் கேள்விகள் இவை மேலும் எந்த நோக்கத்திற்காக இதைப் பகிரப் போகிறோம் மேலும் அந்தரங்கமான தகவல்கள் என்ன மேலும் நாம் சொல்ல முடியும் அவர்கள் இந்த விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை எனவே இந்த விவாதங்கள் இருக்கலாம் பார்வைகள் மாறலாம் வெவ்வேறு பார்வைகள் இருக்கலாம் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மக்கள் தங்கள் தனியுரிமையைப் பாதுகாப்பதை கம்ப்யூட்டர்கள் கடினமாக்குகின்றன மற்றும் பொருத்தமற்ற அணுகல் போன்ற தனியுரிமையில் என்ன சிக்கல்கள் இருக்கலாம் எனவே தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் காரணமாக தொழில்நுட்பத்தின் வருகையால் நாம் அதைப் பற்றி விவாதித்தோம் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் தகவல்களை எவ்வாறு ஹேக் செய்வது அல்லது பொருத்தமற்ற அணுகலைப் பெறுவது என்பதை மக்கள் அறிந்து கொள்வது மிகவும் எளிதாகிவிட்டது எனவே தகவல் விவரங்கள் போன்றவை இருந்தால் குற்றத்தைத் திட்டமிடும் நபர்களால் நிதி விவரங்கள் அணுகப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது நிறைய நபர்களின் தவறுகளுக்கும் திவால்நிலைக்கும் வழிவகுக்கும் எனவே மீண்டும் யார் அதைத் தடுக்கப் போகிறார்கள் எப்படி இருக்க வேண்டும் சட்டப்பூர்வ நடைமுறைகள் என்ன நாம் எந்த அளவு விழிப்புணர்வைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த சிக்கல்களை நாம் விவாதத்தின் முக்கியமான புள்ளிகளாக நிறுத்தலாம் ஏனென்றால் அது மக்களின் சுய பொறுப்பைப் பொறுத்தது என்றாலும் ஏதாவது செய்ய வேண்டிய நபரின் கடமையைப் புரிந்துகொள்கிறோம் எனவே ஒவ்வொரு நபரும் தங்கள் சுய பொறுப்பைப் புரிந்துகொள்வதற்குப் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அல்லது பக்கபலமாக இருக்க வேண்டும் இந்த நபர்களை எவ்வாறு கைது செய்வது இந்த வகையான நடத்தை மற்றும் என்ன என்பதைச் சரிபார்க்க சில நிறுவன வழிமுறைகள் மிகவும் வலுவானவை போன்ற விழிப்புணர்வு அளவு பராமரிக்கப்பட வேண்டும் எனவே சுறுசுறுப்பாக ஒன்றைச் செய்வதை நிரூபிக்க சில வழிகாட்டுதல்களை அமைக்கலாம் சில குறியீடுகளை அமைக்கலாம் சட்டப் பொறிமுறையை எவ்வாறு வலிமையாக்குவது என்பதற்கு சில வழிகாட்டுதல்களை அமைக்கலாம் எனவே இந்த வகையான நடத்தைகள் மீண்டும் மீண்டும் அல்லது மீண்டும் செய்யப்படுவதையும் தரவுப் பதிவு பிழைகளையும் நாம் தடுத்து நிறுத்தலாம் சில நேரங்களில் தரவுத்தளங்களில் பதிவுகளை வைத்திருக்கும் போது அல்லது பதிவுகளை சரியான நேரத்தில் புதுப்பிக்காத பிழைகள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் எனவே குற்றவாளிகளின் புகைப்படங்களின் பதிவேடுகளைப் பராமரிக்கும் போது என்ன நடக்கிறது கற்பனையான வழக்கில் 2 குற்றவாளிகளின் புகைப்படங்களை அப்பாவி மக்கள் மாற்றினால் அவர்களின் வாழ்க்கை பரிதாபமாகிவிடும் எனவே அல்லது யாராவது பங்குத் தொகையை ஏற்கனவே அனுமதித்திருந்தால் ஆனால் அந்த விவரங்கள் கம்ப்யூட்டர்யில் உள்ள வங்கி அதிகாரிகளால் புதுப்பிக்கப்படவில்லை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது முக்கியமாக ஒரு டீஃபால்ட்டராகத் தோன்றுகிறது மேலும் நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கத் தொடங்குவீர்கள் ஆனால் அவரது தவறு எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஏனெனில் தரவு புதுப்பிக்கப்படாமல் இருக்கலாம் எனவே இந்த விஷயத்தில் யார் பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே மிஸ்டர் யென் பொறுப்பு அல்லது வங்கி பொறுப்பு என்பது போன்ற விவாதங்கள் மீண்டும் இருக்கலாம் ஒருவேளை அவர் ஏன் ரசீதை வைத்திருக்கவில்லை நான் ஆவணங்களைச் சமர்ப்பித்ததைப் போல லோட்களை சமர்ப்பித்ததைப் போல அவர் ஏன் சொல்லவில்லை எனவே அதற்கு தொடர்ச்சியான வாதங்கள் இருக்கலாம் ஆனால் அது மீண்டும் ஹேக்கர்களைத் தாக்கும் தொழில்நுட்பத்தின் ஆற்றலைத் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதைக் குறிக்கிறது எனவே இவர்கள் எந்தவொரு கம்ப்யூட்டர் பாதுகாப்பு அமைப்பையும் கட்டாயமாக சவால் செய்யும் நபர்கள் சிலர் டெட் எண்ட் டாஸ்க் மூலம் நெட்வொர்க்குகளை மூச்சுத் திணற வைக்கும் மற்றும் தவறான தகவல்களைக் கைது செய்யும் விமானங்களைத் தூண்டும் அல்லது உபகரணங்களை அழிக்கும் ட்ரோஜன் குதிரைகளை வைக்கும் கலையை எடுத்துச் செல்வதை விரும்புகிறார்கள் எனவே இது போன்றது நாம் அதைச் செய்ய வேண்டுமா என்பது மீண்டும் ஒரு கேள்வியாகும் மேலும் எந்தவொரு தகவலையும் நாம் புரிந்து கொள்ளும்போது இது முக்கியமானது எனவே மக்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு பணத்தை முதலீடு செய்து அந்தத் தகவல்களைப் பெறுவதில் மனிதவளத்தை முதலீடு செய்தார்கள் பிறகு நாம் அதைச் செய்ய வேண்டுமா மீண்டும் எதிர் வாதம் இருக்கலாம் இது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் கம்ப்யூட்டர் பாதுகாப்பு அமைப்பில் உட்பொதிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அளவு என்ன இந்த திடீர் தாக்குதல்களைத் தடுக்கலாம் எனவே இது நடந்துகொண்டிருக்கும் சுற்றறிக்கை செயல்முறையைப் போன்றது ஆனால் மீண்டும் இது பத்திர அமைப்புடன் கையாள்பவர்கள் போன்ற இரு தரப்பிலும் பொறுப்பைப் பேசுகிறது எந்த விதமான தாக்குதலையும் தாங்கும் வகையில் நமது சிஸ்டம் தாங்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பை போதுமான அளவு வலிமையாக்கியது போல் பாதுகாப்பை பலப்படுத்தியிருப்பதைப் போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீண்டும் ஹேக்கரின் பங்கில் இருந்து நாம் அதைச் செய்ய வேண்டும் யாராவது உண்மையிலேயே இந்தத் தரவைச் சேகரிக்க முயற்சி எடுத்தால் அந்தத் தரவு அந்த நபருக்கு முக்கியமானது எனவே இது சொத்து உரிமைகளை மீறுவது போன்ற ஒரு தெளிவான வழக்கு ஏனெனில் கம்ப்யூட்டர்யின் சிக்கலான தன்மை மற்றும் ஹேக்கர்களின் செயல்பாடு காரணமாக உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் உங்கள் வங்கிக் கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருந்தால் அப்படியானால் உங்கள் கணக்கில் எதுவும் மிச்சமிருக்காது ஹேக்கரைப் பிடிப்பது கூட சாத்தியமில்லை எனவே இது நபரின் வாழ்க்கையில் நிறைய இடையூறுகளைத் தருகிறது மற்றும் இதைப் பரிமாற விரும்புவது மிகவும் கடினமான செயலாகும் எனவே யார் பொறுப்பு எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நாம் செய்யும் கடமை என்ன என்பதுதான் நீங்கள் இதைப் பற்றிப் பேசும்போது மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் வருகிறது தொழில்சார் சிக்கல்கள் பல சிக்கல்களைப் போலவே வேலையின் சிக்கலான தன்மை மற்றும் தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவம் பற்றி பேசுகிறது எனவே பகிரப்பட வேண்டிய தகவல் என்ன எந்தத் தகவலை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை போன்ற சிக்கல்களின் புதிய மாறுபாடுகள் போன்றவற்றை ஏற்படுத்தலாம் எனவே கம்ப்யூட்டர் தோல்விகள் மற்றும் சாப்ட்வேர் மற்றும் வன்பொருளின் அடிப்படையில் தோல்விகள் போன்றவற்றின் அடிப்படையில் நமது பொறுப்பு என்ன என்று கருதுவோம் எனவே சாப்ட்வேர் செயலிழப்புகள் ஏற்பட்டால் அது வடிவமைப்பு பயன்பாடு முழுவதுமாக சரிவதை விரும்ப வேண்டும் மேலும் ROM குறியீட்டின் காரணமாக பல நோயாளிகள் இறக்கக்கூடும் ஏனெனில் கதிர்வீச்சின் கட்டுப்பாடற்ற அளவு காரணமாக என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே சாப்ட்வேரில் ஏற்படும் தோல்விகள் மற்றும் வன்பொருளில் ஏற்படும் தோல்விகளைப் பற்றி நாம் பேசும்போது மீண்டும் பொறுப்பின் அளவு என்ன எனவே வடிவமைப்பு உருவாக்கத்தில் உள்ள தவறான தர்க்கம் அல்லது தவறான குறியீட்டு வழிமுறைகள் காரணமாக இது நிகழலாம் எனவே இது சோதனைகளின் முக்கியத்துவத்தையும் எத்தனை சோதனைகளை அவர்கள் எதிக்ஸ் ஆகச் செய்ய வேண்டும் என்பதையும் முன்னுக்குக் கொண்டுவருகிறது மேலும் அவர்கள் எதையும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது குறைந்த தீவிரம் ஏனெனில் அவர்கள் சோதனை கட்டத்தில் கூட இருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் அந்த பிழையை இருக்க செய்ய கூடாது எனவே இந்தச் சிக்கல்களைத் தீர்ப்பதற்காக வாடிக்கையாளர்களிடம் மீண்டும் கட்டணம் வசூலிக்கும்போது இவை எதிர்பார்க்கப்படுவதில்லை மற்றும் இவை எதிக்ஸ் அற்றவை எனவே சுகாதார நிலைமைகளில் கம்ப்யூட்டர்களில் பணிபுரியும் போது சில நேரங்களில் ஆரோக்கியம் மற்றும் இந்த அமைப்பைப் பயன்படுத்துபவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது எனவே முதுகுவலி போன்ற பிரச்சனைகளைக் குறைப்பதற்கும் ரிஸ்க் சப்போர்ட் மற்றும் நல்ல கீ போர்ட் லே அவுட்களை வழங்குவதற்கும் நடைமுறையில் இருக்கும் பணிச்சூழலியல் பரிசீலனைகள் என்ன இவை முக்கியமான சிக்கல்கள் போன்றது ஏனென்றால் இறுதியில் கம்ப்யூட்டர் முனையங்களில் மீண்டும் மீண்டும் பணிபுரியும் நபர் இந்த நபர்களின் உடல்நிலை பாதிக்கலாம் எனவே இந்த நபர்களுக்கு நாம் எவ்வளவு அக்கறை காட்டுகிறோம் இந்த பயனர்களுக்கு நாம் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் அவர்களுக்கு நாம் வழங்கும் பணிச்சூழலியல் ஆதரவு என்ன என்பதும் தொழில்சார் அபாயத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் தங்கள் ஊழியர்களை நோக்கி முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் போன்றவை எனவே அல்லது மேற்பார்வையாளர்கள் அவர்களின் குழு உறுப்பினர்களை நோக்கி அல்லது அவர்களின் இளையவர்களை நோக்கி இருக்கலாம் எனவே இவை கம்ப்யூட்டர் ஆயுதங்கள் ஆன தரவு சாப்ட்வேர் தொடர்பான சிக்கல்கள் தொழில்முறை எதிக்ஸ்கள் தொடர்பான சிக்கல்கள் அவை கம்ப்யூட்டர் தோல்விகள் மற்றும் அவற்றின் வேலை மட்டுமல்ல தொழில்முறை பொறுப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களுடன் தொடர்புடைய மிகச் சிறிய சிக்கல்கள் போன்றவற்றை நாம் விவாதித்தோம் ஆனால் இந்த கம்ப்யூட்டர்களைப் பயன்படுத்துபவர்களிடம் பொறியாளர்களின் பொறுப்பு என்ன என்பது பணிச்சூழலியல் எதிர்பார்க்கும் அவர்களின் ஆரோக்கிய அம்சத்தில் மட்டுமே கவனம் செலுத்தியிருக்கலாம் எனவே இது ஒரு பரந்த விவாதம் மற்றும் 1 அல்லது 2 விஷயங்களை உள்ளடக்கியது இது மீண்டும் மீண்டும் இங்கு முக்கியமாக வருகிறது ஏனெனில் கம்ப்யூட்டர்கள் பவர் கம்ப்யூட்டர் உடன் நம்மைச் சித்தப்படுத்துகின்றன ஏனெனில் நம் வாழ்க்கையை மிகவும் வசதியாகவும் நம் வேலையை எளிதாக்கும் திறனையும் நமக்கு வழங்குகிறது ஆனால் மீண்டும் அது நம்மிடம் இருந்து ஒரு பொறுப்பான பயன்பாட்டைக் கோருகிறது ஏனெனில் பலருக்கு நன்மை செய்யப் பயன்படும் அதே பவரை தவறாகப் பயன்படுத்தினால் அது மக்களின் வாழ்வில் பேரழிவை ஏற்படுத்துகிறது எனவே அதை எப்படிச் செய்யப் போகிறோம் மனித குலத்தின் நன்மைக்காகப் பயன்படுத்துகிறோம் அல்லது தவறாகப் பயன்படுத்துகிறோம் மக்களின் வாழ்வில் பேரழிவைக் கொண்டு வருகிறோம் என்பது நம் விருப்பத்தின் ஒரு விஷயம் இது நமது பொறுப்பான பயன்பாடாகும் இது மற்றவர்களுக்கும் நம் சுயத்திற்கும் நமது கடமையாகும் ஏனெனில் இது நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மை மற்றும் மனிதகுலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நாம் கொண்டிருக்கும் அக்கறையின் உணர்வு எனவே இந்த சமநிலையை சீர்குலைக்காமல் இருக்க நம்மிடம் அதிகாரம் உள்ளது ஆனால் அதை அனைவருக்கும் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பும் உள்ளது யாருக்கும் தீங்கு விளைவிக்காது